இப்போது ரெஃபரன்ஸ் செல் முறை மற்றும் இன்னும் குறிப்பாக வோல்டேஜ் ஸ்கேலிங் வகை பற்றி விவாதிப்போம் அதனால்இந்த பிளாக் டயக்ராம் டோபாலஜி இல் PV செல் dc dc கன்வெர்ட்டர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கெப்பாசிட்டர் PV செல்லின் முனைகளுக்கு இடையே ஒரு buffer மற்றும் லோடு Ro ஆகியவை உள்ளன எனவே இதில் DC DC கன்வெர்ட்டர் மற்றும் டெர்மினல் வோல்டேஜ் Vt டெர்மினல் கரண்ட் It கண்ட்ரோல் இன்புட் D மற்றும் R0 ஆகியவை உள்ளன vT மற்றும் iT வளைவுக்கு எதிராக வரைகிறேன் இது IV வளைவு இது PV வளைவு இப்போது இந்த பகுதியில் ஓரிடத்தில் அதிகபட்ச சக்தி புள்ளி நிகழ்கிறது எனவே இன்சோலேஷன் மாறுபடும் என்றால் IV குணாதிசயத்தில் மாறுபாடு உள்ளது நீங்கள் IV சிறப்பியல்பு மாற்றங்களைக் காண்பீர்கள் ஆனால் மேக்ஸிமம் பவர் வளைவும் மாறும் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் மதிப்பும் மாறும் ஆனால் அது சில குறிப்பிட்ட பேண்டிற்குள் இருக்கும் இந்த குழுவிற்குள் நாம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சொல்லலாம் மேக்ஸிமம் பவர் புள்ளி மேக்ஸிமம் பவர் இயக்க புள்ளி இந்த மண்டலத்தில் உள்ளது எனவே இதை Voc பாயிண்ட் என்று அழைப்போம் மற்றும் இதை Vm மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் என்று அழைப்போம் எனவே ஒரு தோராயமான தீர்வாக நான் Vt பேனல் மின்னழுத்தத்தை இந்த பேண்டிற்குள் தேர்வுசெய்தால் ஒரு லோடு லைன் ஆனது இதற்குள் இருக்கும் இதனால் லோடு லைன் ஆனது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் சுற்றி வருகிறது இது அதிகபட்ச சக்தி புள்ளியில் சரியாக இருக்காது ஆனால் இது அதிகபட்ச மின் புள்ளியில் அருகில் இருக்கும் இது பல பயன்பாடுகளில் இன்னும் திருப்திகரமாக உள்ளது எனவே இதன் மூலமாக Vm ஐ Voc ஆல் வகுக்க கிடைக்கும் மதிப்பு ஒரு மாறிலி என்று அனுமானம் செய்கிறோம் நீங்கள் Voc 100 என்று தோராயமாக சொன்னால் vm 70 புள்ளி புள்ளி என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது பண்பைப் பொறுத்து மாறுபடும் ஒரு குறிப்பிட்ட PV பேனலை டேட்டா சீட்டில் இருந்து தேர்வு செய்தால் இந்த நிலையான மதிப்பு என்ன என்பதை நீங்கள் அடையலாம் இது சுமார் 0 7 என்று சொல்லலாம் எனவே நீங்கள் இந்த அனுமானத்தை செய்தவுடன் பேனல் மற்றும் லோடு Ro எதுவாக இருந்தாலும் PV பேனலில் இருந்து பார்க்கும் போது லோடு லைன்ஸ் இந்த சரிவுகளின் வரம்பில் கடந்து செல்லும் வகையில் நான் டியூட்டி சைக்கிளை சரிசெய்வேன் இதன் மூலம் ஆப்பரேட்டிங் பாய்ண்ட் பவர் வளைவில் செங்குத்தாக விழுவதால் மேக்சிமம் பவர் டிரான்ஸ்பர் நடைபெறுகிறது எனவே இந்த வோல்டேஜ் ஸ்கேலிங் முறைக்கு இந்த அனுமானமே அடிப்படை இந்த வோல்டேஜ் ஸ்கேலிங் முறையை நாம் எவ்வாறு உணருகிறோம் என்பதை இப்போது பார்ப்போம் எனவே d என்ற கண்ட்ரோல் இன்புட் கொண்ட DC DC கன்வேர்டர் PV சிஸ்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ரெஃபரன்ஸ் செல் வோல்டேஜ்ஸ்கேலிங் வகையை பயன்படுத்தி மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிரான்ஸ்பரை அடைய நாம் ட்யூட்டி சைக்கிள் க்கான கண்ட்ரோல் சிக்னலை DC DC கன்வெர்ட்டருக்கான இன்புட்டை எவ்வாறு கொடுக்கலாம் என்பதைப் பார்ப்போம் இப்போது கன்ட்ரோல் பிளாக் ஸ்கீமா பற்றி புரிந்து கொள்வோம் இப்போது ஒரு ரெஃபரன்ஸ் தேவை இந்த ரெஃபரன்சை ஃபீட்பேக் சிக்னல் உடன் ஒப்பிட வேண்டும் எனவே எந்த கன்ட்ரோல் சிஸ்டம் டோபொலஜியிலும் உங்களிடம் ரெஃபரன்ஸ் சிக்னல் மற்றும் ஃபீட்பேக் சிக்னல் மற்றும் எரர் சிக்னல் இருக்கும் இப்போதைக்கு இந்த ரெஃபரன்ஸ் சிக்னல் மற்றும் ஃபீட்பேக் சிக்னல் என்ன என்பதை நான் சொல்லப்போவதில்லை அதை நாம் பின்னால் பார்ப்போம் ஆனால் எரர் சிக்னல் இங்கே உள்ளது நான் அதை செயலாக்க முடியும் நான் அதை ஒரு கன்ட்ரோலர் மூலம் செயலாக்குவேன் மேலும் மிகவும் வலுவான ஒன்றான கன்ட்ரோலர் அதாவது புரோபோஷனல் இன்டக்ரல் கண்ட்ரோலர் ஆகும் எனவே நான் ஒரு புரோபோஷனல் இன்டக்ரல் கண்ட்ரோலரை பயன்படுத்துவேன் PI கண்ட்ரோலர் அவுட்புட் ஒரு DC மதிப்பாக இருக்கும் இப்போது டியூட்டி சைக்கிள் சிக்னலை பெறுவதற்குஇது நேரத்திற்கு மாற்றப்பட வேண்டும் எனவே இதற்காக நமக்கு பல்ஸ் வித் மாடுலேஷன் தேவைப்படுகிறது எனவே DC மதிப்பைப் பொறுத்து வோல்டேஜ் இலிருந்து டைம் ஆக மாற்றப்படும் எனவே இங்கே ஒரு கம்பரட்டர் உள்ளது இந்த கம்பரட்டருக்கான மற்றொரு இன்புட் ட்ரையாங்கிள் கேரியர் சிக்னல் ஆகும் எனவே ட்ரையாங்கிள் கேரியரில் உள்ள DC சிக்னலை ஒப்பிடும்போது கம்பரட்டரின் அவுட்புட் ஆனது பல்ஸ் வித் மாடுலேஷன் ஆகும் மேலும் அந்த அவுட்புட் தான் d க்கு கொடுக்கப்பட்ட இன்புட் மற்றும் d இன்புட் DC DC கன்வேர்டரில் உள்ள பவர் செமிகண்டக்டர் ஐ உள்ளேயே இருந்து டிரைவ் செய்யும் எனவே இது ஸ்கீமா ஆகும் இப்போது நீங்கள் கொடுக்க வேண்டிய மதிப்புகள் மற்றும் வேரியபிள்ஸ் என்ன என்பதை பார்க்க வேண்டும் இப்போது இதற்கு முன் விவாதித்த வோல்டேஜ் ஸ்கேலிங் விதிக்கு செல்லலாம் விதி என்னவென்றால் Vm Voc நிலையான K க்கு சமமாக அமைக்கப்பட்டுள்ளது அல்லது vm என்பது PV பேனலின் மேக்ஸிமம் பவர் பாயிண்டில் இருக்கும்போது உள்ள வோல்டேஜ் ஆகும் எனவே vm என்பது K மற்றும் Voc இன் பெருக்கல் பலனுக்கு சமமாகும் எனவே இப்போது மேக்ஸிமம் பவர்பாயின்ட் Voc மற்றும் கான்ஸ்டன்டை பொருத்து தொடர்புடையதாக உள்ளது மற்றும் Voc ஆனது ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஆகும் இப்போது இந்த பிளாக் ஸ்கிமாவிலிருந்து நாம் எதை அடைய விரும்புகிறோம் என்பதே நமது நோக்கமாகும் நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால் PV பேனல்களுக்கு இடையேயான வோல்டேஜ் Vt சமமாக அமைக்க வேண்டும் எனவே நான் இந்த IV பண்புக்குச் சென்றால் வோல்டேஜ் Vt ஆனது கண்டிப்பாக இந்த பேண்ட்டை சுற்றி இருக்க வேண்டும் இவ்வாறு பேண்டை சுற்றி இருப்பதால் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இங்கே எங்கோ இருக்கிறது மற்றும் PV பேனலில் இருந்து என்ன பவர் வரையப்பட்டதோ அது இப்பகுதியை சுற்றி வரக்கூடும் எனவே இது பீக் பவர் பாயிண்டுக்கு நெருக்கமாக கூடும் எனவே Vm பேனலுக்கு இடையேயான டெர்மினல் வோல்டேஜ் Vt க்கு நெருக்கமாக இருப்பதைக் காண வேண்டும் vm மதிப்பு முடிந்தவரை Voc அடிப்படையில் இருக்க வேண்டும் எனவே அதைத்தான் நாங்கள் செயல்படுத்த விரும்புகிறோம் MPPT ஐ அடைய பேனலுக்கு இடையேயான டெர்மினல் வோல்டேஜ் Vt ஆனது vm ஆக மாற வேண்டும் எனவே இப்போது என்னிடம் நாம் உபயோகிக்கக் கூடிய Vt மற்றும் Vm என்ற இரண்டு முக்கியமான வேரியபிள்கள் உள்ளன இப்போது Vm என்பது ரெஃபரன்ஸ் மற்றும் Vt என்பது ஃபீட்பேக் சிக்னல் ஆகும் எனவே பேனலுக்கு இடையேயான வோல்டேஜ் ஐ நாம் உணர்ந்து அதை ஃபீட்பேக் ஆக கொடுக்க வேண்டும் ஆக இறுதியில் Vt இதுபோன்ற விஷயத்தில் vm ஐப் போலவே இருக்க வேண்டும் இதுபோன்ற விஷயத்தில் பிழை பூஜ்ஜியமாக இருக்கும்போது vT என்பது vm ஐப் போன்றது மற்றும் மேக்ஸிமம் பவர் லோடுக்கு மாற்றப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே உதாரணமாகச் Vt Vm ஐப் போன்றதல்ல எனில்Vt Vm ஐ விடக் குறைவு என்று சொல்லலாம் எனவே பிழை நேர்மறை ஆகிறது PI கன்ட்ரோலர் இன் அவுட்புட் அதிகரிக்கிறது இதன் அவுட்புட் அதிகரித்தவுடன் இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் வேவ் ஃபார்ம் வருகிறது ஏனென்றால் DC டியூட்டி சைக்கிளை பயன்படுத்தி கேரியரை ஒப்பிடுகிறது இப்போது கன்வட்டர் என்ன வகை என்பதைப் பொறுத்து டியூட்டி சைக்கிள் 0 முதல் 1 அல்லது 1 முதல் 0 வரை மாறுகிறது PV பேனலில் இருந்து காணப்படும் இன்புட்ரெசிஸ்டன்ஸ் ஐ சரியான முறையில் மாற்றியமைக்கும் லோடு லைனை வைக்கவும் மற்றும் vT இன் மதிப்பை மாற்றவும் எனவே vT இன் மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும் மற்றும் vm ஐ அடைய முயற்சிக்கும் அப்போது பிழை இங்கே பூஜ்ஜியமாகிறது இந்த கண்ட்ரோலர் இன் வேலை எப்போதும் இங்கே பிழை பூஜ்ஜியமாக மாறுவதை பார்த்துக்கொண்டே வேண்டும் இங்கே பிழை பூஜ்யமாக இருக்கும்போது vT என்பது vm க்கு சமமாக இருக்கும் மேலும் நீங்கள் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங்கை அடைந்துவிட்டீர்கள் ஆனால் Vm ஐ பெறுவது எப்படி Vm ஐ எவ்வாறு பெறுவது என்பது எங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் இந்த விதியை நாங்கள் அறிவோம் அதனால்நாங்கள் ஒரு பிளாக்கை சேர்ப்போம் அது K என்று சொல்லலாம் பின்னர் இன்புட் VOC ஆக சமர்ப்பிப்போம் எனவே நாங்கள் Voc ஐ வழங்குகிறோம் K ஆல் பெருக்கப்பட்டு அளவிடப்படுகிறது மற்றும் உங்களிடம் vm உள்ளது இது ரெஃபரன்ஸ் ஆகிறது இது உங்கள் ரெஃபரன்ஸ் பிரிவு அளவிடப்பட்டு பெற்ற Vt Vm உடன் ஒப்பிடும்போது பிழையானது PI கண்ட்ரோலர் ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் இங்கே pulse width modulated signal வழங்கப்பட்டு இது Rt மாற்றும் மற்றும் Rt Vt ஐ மாற்றும் மற்றும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் Vt யின் மாற்றம் எரர் பூஜ்யம் ஆகும் வரை தொடரும் அத்தகைய நிலைமைகளின் கீழ் vT என்பது vm க்கு சமமாகும் போது பிழை பூஜ்ஜியமாகும் பின்னர் உங்களுக்கு மேக்ஸிமம் பவர்பாயிண்ட் ட்ராக்கிங் இருக்கும் ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சினை எப்படி Voc பெறுவது எங்களிடம் Voc மதிப்பு இல்லை ஏனென்றால் நீங்கள் வோல்டேஜ் ஐ அளவிட்டால் இது loaded condition இன் கீழ் டெர்மினல் வோல்டேஜ் ஆகும் எப்படி பேனலுக்கு இடையேயான unloaded open circuit மதிப்பை பெறுவது இது பேனலில் இருந்து பேனலுக்கு மாறும் இன்சோலேஷனில் இருந்து insulation க்கு மாறும் எனவே இந்த Voc இன் மதிப்பை எவ்வாறு பெறுவது ஒருமுறை நம்மிடம் Voc இருந்தால் முழு கட்டுப்பாட்டு திட்டமும் செயல்படும் என்பதை நாம் அறிவோம் லோடுக்கு சக்தியை வழங்கும் இந்த பேனலின் அருகிலேயே நாங்கள் ஒரு சிறிய செல்லை வைப்போம் அது ரெஃபரன்ஸ் செல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அந்த ரெஃபரன்ஸ் செல் ஓபன் சர்க்யூட் ஆக வைக்கப்படுகிறது இதனால்ரெஃபரன்ஸ் செல்லுக்கு இடையே லோடு இணைக்கப்படவில்லை எனவே இந்த செல் PV பேனலின் அருகிலேயே கூரையின் மேல் வைக்கப்படுகிறது நீங்கள் வைத்துள்ள ரெஃபரன்ஸ் செல் தான் சிறிய செல் ஆகும் இந்த செல்லுக்கு இடையேயான வோல்டேஜ் எப்போதும் ஓபன் சர்க்யூட் இன் மதிப்பை உங்களுக்கு வழங்கும் இந்த செல் மற்றும் இந்த செல்லை வழங்கிய மற்றொரு செல்லின் தேதி விபரக்குறிப்பு அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் தேர்ந்தெடுத்த ரெஃபரன்ஸ் செல் ஒரே உற்பத்தியாளர் இடமிருந்து பெறவேண்டும் பின்னர் நீங்கள் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் பெறத் தொடங்குங்கள் இப்போது இந்த ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஸ்கேலிங் பிளாக் க்கு இன்புட் ஆக வழங்கப்படுகிறது மேலும் இந்த அளவிடப்பட்ட மதிப்பு Vm ஐ வழங்கும் இது Vt Vm ஐ அடைய ரெஃபரன்ஸ் ஆக மாறுகிறது எனவே இதுதான் மேக்ஸிமம் பவர்பாயிண்ட் ட்ராக்கிங்கின் வோல்டேஜ் ஸ்கேலிங் வகை ரெஃபரன்ஸ் வகை ஆகும்